உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் விளைவு அடிப்படையிலான கல்வி குறித்த தொகுதி 1 பிரிவு 4 க்கு வரவேற்கிறோம் அலகு 4 இல் நாம் பார்த்தது கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தலுடன் தொடர்புடையது புதிய அறிவு நடத்தை திறன்கள் மதிப்புகள் விருப்பத்தேர்வுகள் அல்லது புரிதலைப் பெறுவது கற்றல் என்று நாம் கருதினோம் மேலும் கற்றலில் பல கோட்பாடுகள் உள்ளன மேலும் கற்றலின் அனைத்து கோட்பாடுகளும் பரஸ்பரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் ஒவ்வொரு கோட்பாடும் கற்றலின் சில அம்சங்களை வலியுறுத்தக்கூடும் உண்மையில் கற்றலின் அனைத்து கோட்பாடுகளிலிருந்தும் அம்சங்கள் அல்லது உள்ளீடுகளை எடுக்கும் ஒரு அறிவுறுத்தலை ஒருவர் வடிவமைக்க முடியும் கற்றலின் அடிப்படையில் மதிப்பீட்டின் மையத்தன்மையைப் பார்க்கவும் முயற்சித்தோம் மதிப்பீடு உண்மையில் நல்ல கற்றலை எளிதாக்க மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் அறிவுறுத்தல் என்பது நல்ல கற்றலை எளிதாக்குவதற்காக தொடர்ச்சியான கற்றல் நிகழ்வுகளைத் திட்டமிடுதல் மற்றும் நடத்துதல் அல்லது ஏற்பாடு செய்தல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் இரண்டையும் பின் வரும் தொகுதிகளில் பார்ப்போம் இந்த அலகின் விளைவுகளில் விளைவு அடிப்படையிலான கல்வியின் தோற்றத்தைப் புரிந்துகொள்வது அடங்கும் விளைவு என்பது என்ன என்பதையும் அதன் மிக முக்கியமான அம்சங்களையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு திட்டத்தின் அல்லது ஒரு பாடத்தின் விளைவுகளை பல்வேறு சூழல்களில் எழுதுவதற்கும் வரையறுப்பதற்கும் நாங்கள் பல அமர்வுகளை செலவிடுவோம் இந்த அலகின் முடிவில் கற்பவர் கொடுக்கப்பட்ட விளைவு அறிக்கையின் அளவை அடையாளம் காண முடியும் மற்றும் அதன் சரியான தன்மை அல்லது அவதானிப்பு மற்றும் அளவிடக்கூடிய தன்மை குறித்து கருத்து தெரிவிக்க முடியும் நாங்கள் 4 நிலைகளின் விளைவுகளைப் பற்றி பேசப் போகிறோம் அதாவது அவற்றை PEO கள் PO கள் PSO கள் மற்றும் CO கள் என்று அழைக்கிறோம் ஒவ்வொன்றையும் பின்னர் விரிவாகக் கூறுவோம் OBE எவ்வாறு தொடங்கியது 1970 களில் இருந்து பல நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்களும் பங்குதாரர்களும் பள்ளிகளில் அல்லது உயர் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சரியாக என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதைக் குறித்து ஒரு வகையான பிடியைக் கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் மாணவர்கள் சரியாக என்ன கற்கிறார்கள் என்பதை அளவிடலாம் அல்லது சுருக்கமாகக் கூறலாம் விளைவு அடிப்படையிலான கல்வி என்ற சொல் முதன்முதலில் வில்லியம் ஸ்பேடியால் 1994 இல் தனது புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டது இந்த புத்தகத்தின் பெயர் Outcome Based Education Critical Issues and Answers கற்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன் இதை இணையத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் அதே பயிற்சியை ABET தொடர்ந்தது 1997 ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அங்கீகார வாரியம் EC2000 என பெயரிடப்பட்ட பொறியியல் அளவுகோல் 2000 ஐ ஏற்றுக்கொண்டது இது உள்ளீடுகளிலிருந்து கவனத்தை மாற்றியது உள்ளீடுகள் என்பது மாணவர்கள் கற்றுக்கொண்டவற்றின் விளைவுகளுக்கு என்ன ஆய்வுபொருள் கற்பிக்கப்படுகிறது என்பதாகும் எனவே விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வியின் சாராம்சம் என்னவென்றால் கற்பிக்கப்பட்ட பொருளிலிருந்து மாணவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்கு கவனம் மாறுகிறது வில்லியம் ஸ்பேடியைப் பற்றி கொஞ்சம் அறிவோம் விளைவு அடிப்படையிலான கல்வி என்பது ஒரு கல்வி அமைப்பில் எது அத்தியாவசியமானது என்பதில் தெளிவாக கவனம் செலுத்துதல் மற்றும் ஒழுங்கமைத்தல் என்பதாகும் அனைத்து மாணவர்களும் தங்கள் கற்றல் அனுபவங்களின் முடிவில் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்பதில் கவனம் அவசியம் என்பதை நினைவில் கொள்க முக்கிய சொல் "அவசியம்" என்பதை நினைவில் கொள்க அதாவது விரும்பத்தக்கது என்பது அத்தியாவசியமானதை விட அதிகமாக இருக்கும் எனவே முழு விஷயமும் முன் வரையறுக்கப்பட்ட விளைவுகளுக்கு மட்டுமே என்று கருதக்கூடாது இதன் பொருள் என்னவென்றால் மாணவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதற்கான தெளிவான படத்துடன் தொடங்கி பின்னர் பாடத்திட்டம் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டை ஒழுங்கமைத்தல் ஆகியவற்றுடன் இந்த கற்றல் இறுதியில் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே OBE அல்லது விளைவு அடிப்படையிலான கல்வியின் சாராம்சம் என்னவென்றால் பாடத்திட்டம் மற்றும் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு அனைத்தும் நீங்கள் விளைவுகளாகக் கூறுவதைச் சுற்றி திட்டமிடப்பட வேண்டும் இது அனைவருக்கும் மையமாக செயல்படுகிறது மேலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் திட்டத்தின் மீதமுள்ள செயல்பாடுகளுடன் தொடர்பில்லாத ஒரு சுயாதீனமான திட்டமாக கருதுவதற்கு கல்வி நிறுவனங்களில் மிகவும் பொதுவான நடைமுறை என்ன என்பதை இது உறுதி செய்கிறது நிரல் மீதுதான் கவனம் வேண்டும் மற்றும் ஒரு தனிப்பட்ட பாடத்தின் மீது அல்ல ஸ்பேடி விளைவு அடிப்படையிலான கல்வியைக் கருத்தில் கொண்டபோது அவரது கவனம் பள்ளி கல்வியில் இருந்தது ஏபிஇடி தான் செய்ததைப் போல இந்த விளைவு கருத்தை உயர்கல்விக்கும் விரிவுபடுத்தியுள்ளது இப்போது இது ஒரு வகையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை அல்லது குறைந்தபட்சம் இந்தியாவில் உயர் கல்வித் திட்டங்களை வடிவமைப்பதற்கும் நடத்துவதற்கும் அடிப்படையாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போது கற்றலின் விளைவுகள் பற்றி பார்ப்போம் கற்றலின் விளைவுகள் கல்வியாளர்கள் கல்வி உளவியலாளர்களின் அக்கறையாக பல சகாப்தங்கள் 60 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இதன் காரணமாக கற்றலின் ஒரே விளைவுகளை குறிக்க பல சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இலக்கியத்திலிருந்து பின்வரும் சொற்கள் பயன்படுத்தப்படுவதைக் காண்கிறோம் விளைவுகள் கற்றல் விளைவுகள் நோக்கம் கொண்ட கற்றல் விளைவுகள் அறிவுறுத்தல் நோக்கங்கள் கல்வி நோக்கங்கள் நடத்தை நோக்கங்கள் செயல்திறன் குறிக்கோள்கள் முனைய நோக்கங்கள் பொது அறிவுறுத்தல் நோக்கங்கள் குறிப்பிட்ட கற்றல் விளைவுகள் துணை திறன்கள் துணை நோக்கங்கள் திறமைகள் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஏறக்குறைய சமமானவை ஆனால் சிலர் சில சொற்களை மற்றவைகளிடம் இருந்து வேறுபட்ட வார்த்தையின் தேவை காரணமாக மிகவும் குறிப்பிட்ட சூழலில் வேறுபடுத்தியுள்ளனர் உதாரணமாக அமெரிக்காவின் சூழலில் இன்று திறன்தகுதி அடிப்படையிலான கல்வி விளைவு அடிப்படையிலான கல்வியில் இருந்து சற்று வித்தியாசமாக உள்ளது தகுதி அடிப்படையிலான கல்வி என்றால் என்ன என்பதைப் பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம் வெவ்வேறு கல்வியாளர்கள் இந்த சொற்களை மிகவும் குறிப்பிட்ட ஒன்றைக் குறிக்க பயன்படுத்தலாம் என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று நான் கொடுத்தேன் இப்போது ஒரு விளைவு என்பது என்ன அதை முறையாக வரையறுப்போம் இங்கே ஒரு கற்றல் அனுபவத்தின் விளைவாக கற்பவர் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு விளைவு இது ஒரு விளைவு என்ன என்பதற்கான மிகவும் எளிமையான மற்றும் முழுமையான வரையறை என்று நான் நினைக்கிறேன் ஒருவர் அதைப் பற்றி மேலும் மேலும் விவரிக்க வேண்டியதில்லை இது மிகவும் எளிமையான வரையறை இது எதைக் குறிக்கிறது என்றால் "எனது கற்றலிற்கு முன்பு என்னால் செய்ய முடியாததை ஒரு கற்றல் அனுபவத்திற்குப் பிறகு என்னால் செய்ய முடிகிறது" அவ்வளவு தான் எனவே குறிக்கோள் ஆனது செய்வதிலும் அல்லது சாதிப்பதிலும் இருக்க வேண்டும் தெரிந்த பழக்கமான சொற்கள் போன்று அல்ல ஆகவே முக்கியத்துவம் கொடுக்கும் சொற்கள் 'செய்வதற்கும்' 'செய்து முடிப்பதற்கும்' என்பதை நினைவில் கொள்க முறையான கல்வியின் சூழலில் ஒரு கல்வியின் விளைவு என்னவென்றால் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு திட்டம் அல்லது ஒரு பாடத்திட்டத்தின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பது ஆகும் நிச்சயமாக பாடத்திட்டம் என்பது ஒரு செமஸ்டர் அல்லது ஒரு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் அலகு 1 முதல் 4 5 மணிநேர செயல்பாட்டைக் கொண்டிருக்கலாம் விளைவுகளின் மற்றொரு முக்கிய அம்சம் விளைவுகள் பங்குதாரர்களிடையே ஒரு சிறந்த தொடர்புக்கு அடிப்படையை வழங்குகின்றன பங்குதாரர்கள் யார் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் தொழில் நிறுவனங்கள் மேலாண்மை அரசு நிறுவனங்கள் மற்றும் பல உண்டு எனவே நீங்கள் ஒரு திட்டம் அல்லது ஒரு பாடத்திட்டத்தைப் பற்றி பேச விரும்பினால் பங்குதாரர்களிடையேயான உரையாடல் அல்லது பங்குதாரர்களிடையே கலந்துரையாடல் விளைவுகளின் அடிப்படையில் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் விவாதிக்கலாம் ஒருவருக்கொருவர் வேறுபடலாம் ஆனால் இறுதியாக ஒருவர் தேடும் விளைவு என்ன என்பது குறித்து ஒரு உடன்படிக்கைக்கு வரவேண்டும் இப்போது ஒரு விளைவு அடிப்படையிலான கல்வி என்ன என்பதை முறையாக வரையறுக்கலாம் OBE என்பது கல்விக்கான அணுகுமுறையாகும் இதில் பாடத்திட்டம் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு பற்றிய முடிவுகள் மாணவர் இறுதியில் காண்பிக்க வேண்டிய 'வெளியேறும் கற்றல் விளைவு'களால் இயக்கப்படுகின்றன மாணவர் காட்ட வேண்டியது 'வெளியேறும் கற்றல் விளைவுகள்' என்பதை மீண்டும் கவனியுங்கள் ஏனெனில் இப்போது விளைவுகள் ஒன்றுக்கு மேற்பட்டவை பல உள்ளன எனவே ஒரு நிரல் அல்லது ஒரு பாடத்திட்டத்தின் முடிவில் மாணவர் இந்தவிளைவுகளை அடைவதை நிரூபிக்க வேண்டும் சில நேரங்களில் அவர் அதை ஒரு அறிவுறுத்தல் பிரிவுக்கும் பயன்படுத்தலாம் இப்போது இங்கே விளைவு அடிப்படையிலான கல்வி தயாரிப்பு செயல்முறையை வரையறுக்கிறது இதற்கு என்ன பொருள் முதலில் நாம் தயாரிப்பை வரையறுக்கிறோம் தயாரிப்பு என்பது என்ன ஒரு நிரல் அல்லது பாடத்தின் முடிவில் மாணவர் காட்ட வேண்டிய கற்றல் விளைவுகள் தயாரிப்புகளை வரையறுப்பதன் விளைவாக அந்த விளைவுகளை அடைவதற்கு வழிவகுக்கும் அனைத்து செயல்முறைகளும் வருகிறது அதாவது முதலில் தயாரிப்பு வரையறுக்கப்பட வேண்டும் பின்னர் செயல்முறை இது அனைத்து தொழில்களிலும் உண்மை அவர்கள் ஒரு பொருளை வெளியிட விரும்பும் போதெல்லாம் அவர்கள் முதலில் எதையாவது வடிவமைத்து பின்னர் இது வாடிக்கையாளர்கள் வாங்க வேண்டிய தயாரிப்பு என்று கூற மாட்டார்கள் தயாரிப்பு விவரக்குறிப்புகள் என்ன என்பதை வரையறுத்து அதன்பின் பின்னோக்கி வேலை செய்ய வேண்டும் இது உள்ளீட்டு அடிப்படையிலான கல்விக்கு நேர்மாறானது அங்கு கல்வி செயல்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதன் விளைவாக வருவதை ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் இன்னும் தற்செயலாக இது எப்போதும் விரும்பத்தகாதது அல்ல ஆனால் தற்செயலாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக குறிப்பாக உயர் கல்வியில் இதுதான் நடக்கிறது நான் முக்கியமானதாகக் கருதுவதை நான் கற்பிக்கிறேன் செமஸ்டரின் முடிவில் அதை நீங்கள் ஏற்றுக் கொண்டு செயல்பட வேண்டும் இப்போது OBE இன் நன்மைகளைப் பற்றி பேசலாம் முதல் விஷயம் "பொருத்தம்" இது விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வி பயிற்சிக்கான உடற்திறன் மற்றும் திறனுக்கான கல்வியை ஊக்குவிக்கிறது பயிற்சிக்கான உடற்திறன் என்றால் என்ன இன்று நான் ஒரு சிவில் இன்ஜினியரைப் பார்த்தால் ஒரு சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரி ஒரு இளங்கலை திட்டத்திலிருந்து வெளியே வருகிறார் அவர் என்ன வகையான விஷயங்களைச் செய்ய முடியும் இது தொழில்துறையின் தற்போதைய நிலை மற்றும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு தேவையான அல்லது வழங்கப்படும் அறிவு மற்றும் திறன் தொகுப்புகளைப் பொறுத்தது எனவே ஒருவர் நியாயமான முறையில் தயாராக இருக்கிறார் அவர் தனது இளங்கலை திட்டத்தை முடித்தவுடனேயே அவர் மறுநாள் முதல் தொழில்துறைக்குத் தேவையானபடி செயல்படத் தொடங்குவார் என்று அர்த்தமல்ல ஆனால் அவர் அறிவு மற்றும் திறன் தொகுப்போடு தயாராக இருக்கிறார் அவர் நிறுவனத்தின் தேவைக்கேற்ப பயிற்சி தொடங்க ஒரு குறுகிய நேரம் ஆகலாம் மற்றும் திறனுக்கான கல்வி இதன் பொருள் என்னவென்றால் அவை ஓரளவு வித்தியாசமாக இருக்கும் திறன் மற்றும் ஆற்றல் நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் திறன்களும் அறிவும் ஆற்றல் ஆகும் செயல் வல்லமை என்பது உங்கள் திறன்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் முன்னர் அறிந்திருக்காத ஒரு தவறான வரையறுக்கப்பட்ட சிக்கலை சரிசெய்யும் திறனைக் கொண்டுள்ளீர்கள் எனவே நீங்கள் உங்கள் பட்டதாரிகளை செயல் வல்லமை உடையவர்களாக மாற்றுகிறீர்கள் செயல் வல்லமையின் பொருள் என்னவென்றால் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்காத நிஜ உலக பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் பெறுதல் சரி அடுத்த நன்மைக்கு வருவோம் அது "சொற்பொழிவு" நிறுவனத்திற்குள்ளான விளைவுகளை அடையாளம் காணும் செயல்முறை அடிப்படை கேள்விகளின் விவாதத்தை ஊக்குவிக்கும் போது என்ன நடக்கும் அதனால்தான் நீங்கள் முடிவுகளை எழுத முயற்சிக்கும்போது நிரல் மட்டத்திலோ அல்லது பாடநெறி மட்டத்திலோ கூட ஒரு நபரால் எழுதப்படக்கூடாது சகாக்களுக்கிடையேயான கலந்துரையாடலின் மூலம் எப்போதும் திருப்திகரமான விளைவுகளை எழுத முடியும் நாங்கள் செய்த டஜன் கணக்கான பணிமனைகளால் இது உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர்களும் தங்கள் பாடத்திட்டத்தின் விளைவுகளை எழுதுமாறு கோரப்படும்போதெல்லாம் எப்போதுமே அவர்களிடையே மிகப்பெரிய அளவிலான கலந்துரையாடல்கள் நடந்துள்ளன நிச்சயமாக இதன் விளைவாக மிகச் சிறந்த அறிக்கைகள் மிகச் சிறந்த விளைவு அறிக்கைகள் கிடைக்கும் அடுத்தது "தெளிவு" கல்வி செயல்முறை எதை நோக்கமாகக் கொண்டுள்ளது என்பதற்கான வெளிப்படையான அறிக்கை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டத்தை தெளிவுபடுத்துகிறது மற்றும் கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான கவனம் செலுத்துகிறது எனவே நீங்கள் தெளிவை அடைய வேண்டும் அந்த தெளிவை எவ்வாறு அடைவது என்பது பின்விளைவுகள் விளைவு அறிக்கைகள் எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி ஒரு பிந்தைய பிரிவில் பேசுவோம் ஆனால் இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் தெளிவாக உள்ளது எனவே தெளிவின்மை என்பது எந்த நேரத்திலும் இல்லை மேலும் இது கற்றலுக்கான மாணவர்களுக்கும் கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கும் கவனம் செலுத்துகிறது விளைவு அடிப்படையிலான கல்வி பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கான வலுவான "கட்டமைப்பை" வழங்குகிறது விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வி மற்றும் தேசிய அங்கீகார கட்டமைப்பின் பின்னணியில் ஒருவர் ஒரு திட்டத்தின் முழு பாடத்திட்டத்தையும் வடிவமைப்பதற்கான சிறந்த வலுவான கட்டமைப்பை வழங்க முடியும் "பொறுப்புக்கூறல்" பாடத்திட்டம் எதை அடைய வேண்டும் என்பதை வெளிப்படையான அறிக்கையை வழங்குவதன் மூலம் விளைவு அடிப்படையிலான கல்வி பொறுப்புக்கூறலை வலியுறுத்துகிறது அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்துடன் தொடர்புடையவன் சில விளைவுகளை அடைய எனது பாடநெறி தேவைப்படுகிறது அதாவது எனது பாடத்திட்டத்தை படிக்கும் மாணவர்கள் சில விளைவுகளை அடைய வேண்டும் இந்த விளைவுகள் நிரல் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளின் துணைக்குழுவை உரையாற்றுகின்றன இதன் மூலம் யார் எதற்கு பொறுப்பு என்பது தெளிவாகிறது அதே எண்ணிக்கையில் மாணவர்கள் தாங்கள் எதை அடைய முயற்சிக்கிறோம் என்பது குறித்து தெளிவாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் சொந்த கற்றல் மற்றும் விளைவு சார்ந்த கல்விக்கு அதிக பொறுப்பை ஏற்க முடியும் இதனால் கற்றல் மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றில் மாணவர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது ஏனென்றால் இது நிரல் விளைவுகளில் ஒன்றாகும் அதை நாம் 'சுய இயக்க' கற்றல் என அழைக்கிறோம் பின்னர் "நெகிழ்வுத்தன்மை" பல ஆசிரியர்களால் கூறப்பட்டபடி விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வி கல்வி உத்திகள் அல்லது கற்பித்தல் முறைகளைக் குறிப்பிடவில்லை விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அது கூறுகிறது நீங்கள் அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்றல்ல நீங்கள் அதை எவ்வாறு அடைய முடியும் என்பதில் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு தேவையான அனைத்து சுதந்திரமும் உள்ளது மேலும் இது நிச்சயமாக பாட வடிவமைப்பில் இரண்டாவது தொகுதியில் மதிப்பீட்டிற்கான வழிகாட்டியாகவும் செயல்படுகிறது அங்குதான் மதிப்பீட்டை விளைவுடன் வலுவாக இணைக்கிறோம் விளைவுகளின் அடிப்படையில் மதிப்பீட்டைத் திட்டமிடுவது எப்படி இது NBAக்கு தேவையான பாடத்திட்ட மதிப்பீட்டை எளிதாக்குகிறது விளைவுகள் பாடத்திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய வரையறைகளை வழங்குகின்றன பின்வரும் அலகுகளில் அதைப் பற்றி நாம் பேசுவோம் அதாவது எந்த அளவிற்கு விளைவுகளை அடைந்தது என்பதை நீங்கள் அளவிட முயற்சிக்கிறீர்கள் எனவே இவை அனைத்தும் விளைவு சார்ந்த கல்வியின் நன்மைகள் நான் சொன்னது போல் இப்போது 'OBE பற்றிய முன்பதிவு' சிலர் கல்வியின் கொள்கைக்கு எதிரானது என்று கடுமையாக உணர்கிறார்கள் ஆய்வு மற்றும் பலவற்றில் சுதந்திரம் இருக்க வேண்டும் ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல் OBE என்பது எது அத்தியாவசியமானது விரும்பத்தக்கது அல்ல மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே கூறுகிறது எந்த வகையிலும் OBE சில அத்தியாவசிய விஷயங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை அதற்கு மேல் அது ஆசிரியரிடமே உள்ளது மேலும் அது அந்த நிறுவனத்திடம் உள்ளது அதையும் மீறி ஆராய வேண்டியது மாணவர்கள்தான் எந்த வகையிலும் OBE கல்வி கொள்கைக்கு மற்றும் சில நபர்களுக்கு எதிராகப் போவதில்லை ஏனெனில் இது நேரான புறச்சட்டையாகக் கருதப்பட நீங்கள் இவ்வளவு விரிவாக வரையறுக்கிறீர்கள் மீண்டும் நான் சொன்னது போல் தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களைத் தவிர மற்ற நிறுவனங்களில் ஆசிரியரால் மட்டுமே விளைவுகள் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன உலகெங்கிலும் உள்ள அனைத்து தன்னாட்சி நிறுவனங்களிலும் பாடத்திட்டத்தை கற்பிக்கும் ஆசிரியரே உங்கள் விளைவுகளை எழுதுகிறார் ஒரு ஆசிரியர் செமஸ்டரின் தொடக்கத்தில் மாணவர்களுக்கு எதிர் பார்க்கும் விளைவுகள் என்னவென்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமானது என்று நான் நினைக்கிறேன் அந்த விளைவுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதவோ தீர்மானிக்கவோ அவருக்கு சுதந்திரம் உள்ளது இப்போது ஒரு விளைவு அறிக்கையின் அம்சங்கள் என்ன முதல் விஷயம் என்னவென்றால் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி குறிப்பிட வேண்டும் அறிக்கை தெளிவுடன் இருக்க வேண்டும் மாணவர்கள் எதைச் செய்தாலும் செய்யும்போதும் அவர்கள் கவனிக்கக்கூடியதாகவும் மதிப்பீடு செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அவர் தெரிந்திருக்க வேண்டும் என்று வெறுமனே சொன்னால் அவர் நேரடியாக அறிந்திருப்பதை என்னால் நேரடியாக அவதானிக்க முடியாது எனவே நீங்கள் கூறும் எதையும் கவனிக்கத்தக்கதாகவும் மதிப்பிடத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் மாணவர் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது மாணவர் கிரகித்து கொள்ள வேண்டும் அவை கிரகித்து கொள்ள கூடியவை மாணவருக்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்வதில் சிரமம் உள்ளது எனில் அங்கு மிகவும் சிக்கலான வாக்கியத்தில் இதை எழுத முடியாது மேலும் மாணவர்களே தங்கள் கற்றலைத் திட்டமிடக்கூடிய வகையில் அவை எழுதப்பட வேண்டும் அதாவது விளைவு அறிக்கைகள் எவ்வளவு தெளிவாக எழுதப்பட வேண்டும் என இது சில வழிகாட்டுதல்களை வழங்குகிறது இவை மூன்று கொள்கைகளாகும் அவை பல்வேறு அலகுகள் மற்றும் தொகுதிகளில் மீண்டும் மீண்டும் வரக்கூடும் ஒரு பாடநெறியின் முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி தெளிவாக இருக்கும்போது மாணவர்கள் நன்கு கற்றுக்கொள்கிறார்கள் விரிவான ஆராய்ச்சியின் மூலம் இது மீண்டும் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு பாடத்தின் குறிக்கோள்களைப் பற்றி மிகத் தெளிவாகத் தெரிவிக்கும்போது அவர்கள் நன்றாகக் கற்றுக்கொள்கிறார்கள் இங்கே குறிக்கோள்கள் விளைவு அறிக்கைகள் மதிப்பீடு அவர்கள் செய்ய எதிர்பார்க்கப்படுவதோடு ஒத்துப்போகிறது இந்த சீரமைப்பு சிக்கல் சிறிது நேரம் கழித்து விரிவாக இருக்கும் அதாவது மாணவர் சில சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று நான் விரும்பினால் மதிப்பீட்டை அதுபோன்ற சிக்கல்களை தீர்க்கும்படி அமைக்க வேண்டும் அதை தவிர வேறு எதுவும் இருக்க கூடாது அதுதான் சீரமைப்பு விளைவு அறிக்கையுடன் தெளிவற்ற தொடர்புடைய சில மதிப்பீடாக இது இருக்க முடியாது அவைகள் ஒன்றுக்கொன்று சீரமைப்புடன் இருக்க வேண்டும் இது பள்ளி கல்வி மட்டத்திலோ அல்லது உயர் கல்வி மட்டத்திலோ செல்லுபடியாகும் மேலும் அவர்கள் அடைய எதிர்பார்க்கப்படுவதைப் பெறுவதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன இதன் பொருள் என்னவென்றால் குறிப்பிட்ட வகை சிக்கல்களை மாணவரால் தீர்க்க முடிய வேண்டும் என்றால் மாணவர்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியுள்ள பிரச்சினைகளைத் தீர்க்க மாணவர்களுக்கு உதவுவதற்காக அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே இவை எப்போதும் நல்ல கற்றலின் மூன்று முக்கிய கொள்கைகளாகும் இப்போது எங்கள் இளங்கலை பொறியியல் திட்டங்களில் நான்கு நிலை விளைவுகளை அடையாளம் காணப்பட்டுள்ளது இவை நிரல் கல்வி நோக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன விளைவுக்கு பதிலாக நோக்கங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அதை விளக்குவோம் நீங்கள் நிரல் விளைவுகள் நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் மற்றும் பாடநெறி விளைவுகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் நிரல் கல்வி நோக்கங்கள் இவை பட்டப்படிப்பு முடிந்து நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் தொழில் மற்றும் தொழில்முறை சாதனைகளை விவரிக்கும் பரந்த அறிக்கைகள் பட்டதாரிகள் சாதனைகளை அடைய இந்த திட்டம் தயார்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு பி Eமெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வடிவமைக்கிறேன் என்றால் எனது பட்டதாரிகள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பரவலாக பணியாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக அவர்கள் அப்படி வேலை செய்ய வேண்டும் என்று என்னால் சட்டமியற்ற முடியாது ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் இயந்திர பொறியியல் துறையில் பணியாற்றப் போகிறார்கள் மேலும் அவர்கள் பட்டப்படிப்பு முடிந்து நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் பட்டதாரிகள் செய்ய முடியும் என்று நாங்கள் கருதும் சில வகை நடவடிக்கைகளை அவர்களால் செய்ய முடிகிறது பட்டம் பெற்ற பிறகு அதாவது 80 பட்டதாரிகள் இயந்திர பொறியியல் துறையில் வேலை செய்யாமல் ஆனால் வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் BE திட்டத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை அதற்காக நீங்கள் இவ்வளவு நேரத்தையும் வளத்தையும் வீணாக்குகிறீர்கள் என்பது மதிப்புக்குரியது அல்ல எனவே நீங்கள் இப்போது இங்கே குறிக்கோள்களைப் பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் மாணவர்கள் பட்டப்படிப்பு முடிந்து நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் பரவலாக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதைப் பார்க்கிறீர்கள் உதாரணமாக ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பட்டதாரிகள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அறிவைப் பயன்படுத்துவதன் மூலம் சமூக சம்பந்தப்பட்ட சிக்கல்களைத் தீர்ப்பார்கள் அல்லது உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சியைத் தொடருவார்கள் அது அப்படியே எழுதப்பட வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் இது EEE நிரல் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் BE திட்டம் என்று சொல்லலாம் நிரல் விளைவுகள் என்பது ஒரு பொறியியல் திட்டத்திலிருந்து பட்டம் பெறும் போது மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை விவரிக்கும் அறிக்கைகள் அதாவது 4 ஆண்டுகளின் முடிவில் மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகள் என்ன என்பதைக் குறிக்கும் தற்போது பி ஓக்கள் எண்ணிக்கையில் 12 ஆக இருக்கின்றன அவை என் வால் அடையாளம் காணப்படுகின்றன மற்றும் அவை அனைத்து பொறியியல் திட்டங்களுக்கும் பொருந்தும் அவைகள் பிரிவு அஞ்ஞானவாதிகள் அவைகள் குறிப்பிட்ட பிரிவை சார்ந்து இல்லை அதாவது அனைத்து பட்டதாரிகளும் இந்த 12 நிரல் விளைவுகளை அடைய வேண்டும் இந்த 12 விளைவுகளை நீங்கள் பார்க்கும்போது அதற்காக நாங்கள் கணிசமான நேரத்தை செலவிடுகிறோம் அவை ஒழுங்கு மற்றும் தொழில்முறை திறன்களை நிவர்த்தி செய்கின்றன ஒழுக்கம் என்பது குறிப்பிட்ட பாடத்திற்குட்பட்டு குறிப்பது மற்றும் தொழில்முறை என்பது எந்தவொரு பொறியியல் தொழிலிலும் எந்தவொரு நபருக்கும் இருக்க வேண்டிய திறன்களைக் குறிக்கும் ஒரு மாதிரி இது NBA வழங்கியபடி PO களின் பட்டியலிலிருந்து நேரடியாக எடுக்கப்படுகிறது PO3 வின் படி 'தீர்வுகளின் வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி' என்பது இதன் தலைப்பு கடினமான பொறியியல் சிக்கல்கள் மற்றும் வடிவமைப்பு அமைப்பு கூறுகள் அல்லது பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தாய்வுகளுக்கு பொருத்தமான செயல்முறைகளுக்கு வடிவமைப்பு தீர்வுகள் கொண்ட குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்கின்றன இதில் பல முக்கிய சொற்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும் மேலும் இதுபோன்ற அறிக்கைகளின் ஒவ்வொரு அம்சத்தையும் பின்வரும் அலகுகளில் பார்க்க முயற்சிப்போம் தற்போது NBA இவ்வாறு கூறுகிறது இப்போது குறிப்பிட்ட நிரல் விளைவுகளை பார்த்தால் இயந்திர பொறியியல் திட்டம் குறிக்கும் வகையில் அவர்கள் எந்திரப் பொறியியல் பாடங்களில் ஏதாவது செய்ய முடியும் ஆனால் ஒவ்வொரு திட்டத்திலும் நிபுணத்துவம் பெறலாம் அல்லது சில விருப்பங்களை செய்யலாம் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பல்வேறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் இவை அனைத்தும் எப்படியாவது இரண்டு முதல் நான்கு அறிக்கைகளாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அவை உங்கள் சொந்த திட்டத்தின் தனித்துவத்தைக் கைப்பற்றும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தால் ஒரு மாதிரியில் கணக்கெடுப்புகள் வரைபடம் மற்றும் கட்டிடங்கள் கட்டமைப்புகள் மற்றும் கால்வாய்கள் மற்றும் சாலைகளுக்கான சீரமைப்புகளுக்கான திட்ட தளவமைப்புகள் இருக்கும் இது ஒரு சிவில் இன்ஜினியரிங் திட்டத்தின் ஒரு திட்ட விளைவு மற்றும் ஒரு குறிப்பிட்ட திட்டம் கட்டிடக் கட்டமைப்புகள் கால்வாய்கள் மற்றும் சாலைகளுக்கான சீரமைப்புகள் ஆகிய இதுகுறித்து உரையாற்ற விரும்பலாம் அல்லது விரும்பாமல் இருக்கலாம் அல்லது அவை வளங்கள் மற்றும் ஆசிரியர்களை பொறுத்து இன்னும் சில அம்சங்களைச் சேர்க்கலாம் எனவே ஒரு நிரலை மற்ற ஒரே மாதிரியான நிரல்களிலிருந்து வேறுபடுத்துவதற்கு நிரல் குறிப்பிட்ட முடிவுகளைப் பயன்படுத்தலாம் பாடநெறி விளைவுகள் என்பது ஒரு பாடநெறியின் முடிவில் மாணவர்கள் அடைய வேண்டியது மீண்டும் விளைவுகள் கவனிக்கத்தக்கதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஒரு பாடநெறி விளைவு PO க்கள் மற்றும் PSO க்களின் துணைக்குழுவைக் குறிக்கிறது அனைத்து POக்கள் மற்றும் PSOக்கள் படிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் எனவே அந்த அளவிற்கு நான் எனது CO களை PO கள் மற்றும் PSO களுடன் இணைக்க வேண்டும் இங்கே கணினி அறிவியலில் இருந்து ஒரு மாதிரியின் மூலம் நிச்சயமாக ஒருவரால் வழிமுறைகள் வடிவமைத்தலை வகுத்தல் மற்றும் கைப்பற்றும் வகையான மூலோபாயத்தை மெர்ஜ் சார்ட் குயிக் சார்ட் மற்றும் செலக்சன் சார்ட் Merge sort Quick sort and Selection sort உட்பட புரிந்து கொள்ள முடியும் எனவே இது மிகவும் குறிப்பிட்டது இலக்கு மிகவும் தெளிவாக உள்ளது இது புரிந்துகொள்வது தொடர்பானது இப்போது இதையெல்லாம் ஓபிஇ நெட்வொர்க் என்ற சித்திர வடிவத்தில் கைப்பற்றலாம் நீங்கள் இப்போது பார்த்தால் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் ஒரு பார்வை அறிக்கை நிறுவனத்தின் பார்வை இருக்க வேண்டும் இது நிறுவனத்தின் பணிக்கு வழிவகுக்கிறது இது திட்டத்தை வழங்கும் துறையின் பார்வைக்கு வழிவகுக்கிறது இது துறையின் ஒரு பணிக்கும் வழிவகுக்கிறது இது திட்ட கல்வி நோக்கங்களுக்கு வழிவகுக்கிறது இவை பொதுவாக ஒரு துறை ஆலோசனைக் குழு அல்லது ஆய்வு வாரியத்தால் அடையாளம் காணப்படுகின்றன மேலும் இந்த ஆய்வு வாரியம் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளை அடையாளம் காணும் அதே சமயம் NBA நிரல் விளைவுகளை அடையாளம் காணும் இவை அவ்வப்போது மாறக்கூடும் நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்கள் வழங்கிய பின்னூட்டத்தின் அடிப்படையில் வெளிப்புற சூழல் மாறும்போது அவை நிரந்தரமாக இருக்காது இங்கே இந்த அறிக்கைகளை சற்று மாற்ற NBA முடிவு செய்யலாம் க்கள் மற்றும் பி ஓக்கள் ஒன்றாக பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறார்கள் இவை பாடத்திட்ட கூறுகள் மற்றும் அவை அனைத்தும் பல படிப்புகளைக் கொண்டிருக்கும் மேலும் ஒவ்வொரு பாடநெறியும் ஒரு சில பாட விளைவுகளால் விவரிக்கப்படுகிறது இது எல்லா விளைவுகளுக்கும் இடையிலான பரவலான உறவு சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டவை நாம் பேசும் நான்கு நிலைகளின் விளைவுகள் இப்போது பங்கேற்பாளர்கள் அனைவரும் இந்த பணிகளைச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விளைவு அடிப்படையிலான கல்வியின் முக்கிய அம்சங்களைப் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விளைவின் அம்சங்களுக்கு கவனம் செலுத்தி உங்கள் சொந்த இளங்கலை திட்டத்தின் விளைவுகளின் இரண்டு எடுத்துக்காட்டுகளை கொடுக்கவும் சரி உங்கள் நிரல் விளைவுகள் என்ன இங்கே குறிப்பிட்ட நிரல் விளைவுகள் என்று பொருள் ஒரு விளைவின் அனைத்து அம்சங்களுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தி வழங்கப்படும் இளங்கலை படிப்பின் விளைவுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் எனவே இரண்டு அறிக்கைகள் இரண்டு பிஎஸ்ஓ அறிக்கைகள் மற்றும் இரண்டு சிஓ அறிக்கைகள் எழுதப்பட வேண்டும் பின்னர் இங்கே அறிக்கைகளின் பட்டியலைக் கொடுத்துள்ளோம் அவற்றில் பல அறிக்கைகள் 12 POS ஐப் பற்றியது விளைவுகளின் அளவை அடையாளம் கண்டு இந்த விளைவு அறிக்கையின் அவதானிப்பு மற்றும் அளவிடக்கூடிய தன்மை குறித்து அதன் தகுதியைப் பற்றி கருத்துத் தெரிவிக்கவும் எனவே தயவுசெய்து அதைச் செய்யுங்கள் சில நல்ல அறிக்கைகள் சில மோசமான அறிக்கைகள் அவற்றை மேம்படுத்தலாம் எனவே நீங்கள் தகுதியைப் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அடுத்த அலகு M1U5 இது அங்கீகாரத்தின் பங்கு மற்றும் என் ஏ அங்கீகாரம் பெறும் அளவுகோல்களைப் புரிந்துகொள்ள உதவும் CO கள் PO கள் மற்றும் PSO களின் மட்டங்களில் விளைவுகளை அடைய தரமான வளையத்தை மூடுவதற்கான மையத்தை புரிந்து கொள்ள உதவும் அது அடுத்த அலகு எதிர்பார்க்கும் கற்றல் விளைவுகளாக இருக்கும் மிக்க நன்றி